இன்றைய அமர்வில் மேக்னட்டிகலி கப்புல்ட் சர்க்யூட் பற்றி விவாதிப்போம் மீண்டும் அந்த தலைப்பைப் பற்றிய நம்முடைய விவாதத்தைத் தொடங்குவோம் அடிப்படையில் நாம் இப்போது வரை விவாதித்த சர்க்யூட்கள் கண்டக்ட்டிவ்லி கப்புல்ட் ஆகும் அதாவது ஒரு லூப்பின் காரணமாக அருகிலுள்ள லூப் கரண்ட் கடத்துதலின் மூலம் பாதிக்கப்படுகிறது அதாவது இரண்டு லூப்களும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன மற்றும் கரண்ட் ஒரு லூப்பில் இருந்து மற்றொன்றுக்கு பாய்கிறது இப்போது இந்த விஷயத்தில் இரண்டு லூப்கள் எலக்ட்ரிக்கலி கப்புல்ட்டாகவோ அல்லது இணைக்கப்படாமலோ போகலாம் ஆனால் அவற்றில் ஒரு லூப்பால் உருவாக்கப்படும் காந்தப்புலத்தின் மூலம் அவை ஒன்றாக இணைக்கப்படுகின்றன அந்த சந்தர்ப்பங்களில் அந்த வகையான சர்க்யூட் சேர்க்கைகளைப் பார்க்கும்போது அவற்றை மேக்னட்டிகலி கப்புல்ட் சர்க்யூட் என்று அழைக்கிறோம் இதற்கு மிகவும் பொதுவான எடுத்துக்காட்டு ட்ரான்ஸ்பார்மர் அந்த மின் சாதனம் மேக்னட்டிக் கப்லிங் என்ற கருத்தை அடிப்படையாகக் கொண்ட வடிவமைப்பாகும் இப்போது அது ஒரு சர்க்யூட்டிலிருந்து மற்றொன்றுக்கு ஆற்றலை மாற்ற மேக்னட்டிகலி கப்புல்ட் காயில்களை பயன்படுத்துகிறது ட்ரான்ஸ்பார்மர்கள் மின் அமைப்பு நெட்வொர்க்கின் முக்கிய சர்க்யூட் கூறுகளாகும் ஏனென்றால் வோல்டேஜ் அளவை நாம் மாற்ற வேண்டிய போதெல்லாம் நீங்கள் பவர் சிஸ்டம் நெட்வொர்க்கில் வோல்டேஜ் அளவை அதிகரிக்கிறீர்கள் அல்லது குறைக்கிறீர்கள் என்று அர்த்தம் அந்த நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்பார்மர் தேவை இப்போது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்றால் என்ன இப்போது இரண்டு கண்டக்டர்கள் அல்லது இரண்டு காயில்கள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருக்கும்போது நீங்கள் சொல்லலாம் ஒரு காயிளின் மின்னோட்டத்தால் ஏற்படும் காந்த செருகல்கள் மற்ற காயிலுடன் இணைகின்றன இதன் மூலம் அது இரண்டாவது காயிலில் வோல்டேஜை தூண்டுகிறது மேலும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என அறியப்படுகிறது இப்போது நாம் முதலில் ஒற்றை இண்டக்டரை கருத்தில் கொள்வோம் அங்கே காயிலுக்கு N திருப்பங்கள் உண்டு அதன் வழியாக கரன்ட் i ஐ பாய்ச்சும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை உருவாகிறது எனவே அங்கே ஃப்ளக்ஸ் உருவாவதால் உங்களுக்கு ஒரு வோல்டேஜ் ஐ தூண்டுகிறது இப்போது வோல்டேஜ் எவ்வாறு தூண்டப்படும் ஏனெனில் நீங்கள் ஃபாரடேயின் சட்டத்தை நினைவில் வைத்திருந்தால் காயிலில் தூண்டப்பட்ட வோல்டேஜ் திருப்பங்களின் எண்ணிக்கை மற்றும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ன் மாற்ற விகிதத்திற்கு விகிதாசாரமாகும் என்று கூறுகிறது எனவே தூண்டப்பட்ட வோல்டேஜை நாம் எவ்வாறு எழுதலாம் இப்போது ஃப்ளக்ஸ் கரன்ட் i ஆல் உற்பத்தி செய்யப்படுகிறது எனவே ஃப்ளக்ஸில் ஏற்படும் எந்த மாற்றமும் கரன்டின் மாற்றத்தால் ஏற்படுகிறது என்றும் சொல்லலாம் எனவே இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டை நாம் மறுசீரமைத்து எழுதலாம்

இந்த சமன்பாடு இப்போது இண்டக்டர்களுக்கான வோல்டேஜ் கரன்ட் உறவை பற்றி கூறுகிறது இப்போது இந்த தூண்டல் பொதுவாக செல்ப் இண்டக்டன்ஸ் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது ஒரு காயிலில் தூண்டப்பட்ட வோல்ட்டேஜை அதே காயிலில் மாறுபடும் கரண்டுடன் தொடர்புபடுத்துகிறது இப்போது 2 காயில்களை கருத்தில் கொள்வோம் அவற்றில் மற்றும் என்ற செல்ப் இண்டக்டன்ஸ் இருப்பதாகவும் இரண்டு காயில்களும் ஒன்றுக்கொன்று அருகிலேயே வைக்கப்படுகின்றன என்றும் கருதுவோம் இந்த குறிப்பிட்ட வழக்கிற்கு இப்போது காயில் 1 க்கு திருப்பங்கள் இருந்தால் காயில் 2 திருப்பங்களைக் கொண்டுள்ளது எளிமையின் பொருட்டு இரண்டாவது இண்டக்டர் மின்னோட்டத்தைக் கொண்டிருக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம் எனவே இப்போது காயில் 1 இலிருந்து வரும் மேக்னெட்டிக் ப்ளக்ஸ் இல் 2 கூறுகள் இருக்கும் அவை காயில் 1 ஐ மட்டும் இணைக்கின்றன இந்த காயிலில் உருவாக்கப்படும் மேக்னெட்டிக் ப்ளக்ஸ் ஐக் கண்டால் இது காயில் 1 மற்றும் மற்றொரு கூறு உடன் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது இது இரண்டாவது காயிலையும் இணைக்கிறது எனவே நீங்கள் என்ன சொல்ல முடியும் என்றால் மொத்த ஃப்ளக்ஸ் என்று சொல்லலாம் இரண்டு காயில்களும் பிசிக்கலாக பிரிக்கப்பட்டுள்ளன என்பதை இப்போது நாம் அறிவோம் அவை எலெக்ட்ரிகலாக இணைக்கப்படவில்லை எனவே அவை வெறுமனே மேக்னட்டிகலி கப்புல்ட் என்று நாம் கூறலாம் இப்போது ஃப்ளக்ஸ் 1 காயில் 1 னுடன் இணையும் ஏனென்றால் ஆக இருக்கும் இன் ப்ளக்ஸை நீங்கள் இந்த படத்தில் காணும்போது இது இந்த குறிப்பிட்ட காயிலை முழுவதுமாக இணைக்கிறது எனவே காயில் 1 இல் தூண்டப்பட்ட வோல்ட்டேஜை நாம் இப்படி எழுத முடியும் இங்கு என்பது காயில் 1 இல் உள்ள கரண்டாகும் மற்றும் என்பது காயில் 1 இன் செல்ப் இண்டக்டன்சாகும் ப்ளக்ஸ் மட்டுமே காயில் 2 வுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே காயில் 2 வில் தூண்டப்பட்ட வோல்டஜானது என்பது காயில் 1 ஐ அடிப்படையாக கொண்ட காயில் 2 வின் மியூட்சுவல் இண்டக்டன்ஸ் ஆக இருக்கும் இப்போது இல் எழுதப்பட்ட 21 என்ற சந்தா காயில் 1 இல் பாயும் கரன்ட் காரணமாக காயில் 2 இல் தூண்டப்பட்ட இண்டக்டன்ஸ் வோல்டேஜுடன் தொடர்புடையது என்பதைக் குறிக்கிறது இப்போது கரன்ட் காயில் 2 வழியாக பாய்கிறது என்பதைக் கருத்தில் கொள்வோம் எனவே இப்போது ஸ்லைடில் உள்ள படத்தை கண்டால் என்பது காயில் 2 வுடன் இணைக்கப்பட்ட கரன்ட் சோர்சாகும் கரன்ட் காயில் ஆல் உருவாக்கப்படும் ஃப்ளக்ஸ் மீண்டும் 2 கூறுகளை கொண்டிருக்கும் முதல் கூறானது கூறு ஆகும் இது இரண்டாவது காயிலை மட்டுமே இணைக்கும் ஆனது இரண்டு காயில்களையும் இணைக்கும் எனவே நீங்கள் என்று சொல்லலாம் முன்பொரு சந்தர்ப்பத்தில் காயில் 1 ல் இருந்தது போலவே இந்த சந்தர்ப்பத்திலும் ஆனது காயில் 2 வுடன் முழுமையாக இணைந்திருப்பதை காணலாம் நம்மால் இப்படி எழுத முடியும் இங்கே என்பது காயில் 2 வில் பாயும் கரண்ட் ஆகும் மற்றும் வானது காயில் 2 வின் செல்ப் இண்டக்டன்ஸ் ஆகும் ப்ளக்ஸ் மட்டுமே காயில் 1 னுடன் இணைக்கப்பட்டுள்ளது காயில் 1 ல் தூண்டப்பட்ட வோல்டேஜானது என்பது காயில் 2 வை அடிப்படையாக கொண்ட காயில் 1 ன் மியூட்சுவல் இண்டக்டன்ஸ் ஆகும் இப்போது இந்த மியூட்சுவல் இண்டக்டன்ஸ் என்பது ஒரு இண்டக்டர் அதன் அருகாமையில் உள்ள இண்டக்டருக்கு குறுக்காக வோல்டேஜை தூண்டும் திறன் ஆகும் எனவே இது மீண்டும் குறிப்பிடப்படும் இது ஹென்றி என்று அளவிடப்படும் அல்லது சுருக்கமாக நீங்கள் கேபிடல் H என எழுதலாம் இப்போது மியூட்சுவல் இண்டக்டன்ஸ் M எப்போதும் பாசிடிவ் அளவை கொண்டது என்றாலும் மியூட்சுவல் வோல்டேஜானது என குறிப்பிடப்படுகிறது மேலும் அது பாஸிட்டிவாகவோ அல்லது நெகட்டிவாகவோ இருக்கும் எனவே செல்ப் இண்டியூஸ்டு போலல்லாமல் கரண்டின் ரெபரன்ஸ் டைரெக்ஷன் மற்றும் வோல்டேஜின் ரெபரன்ஸ் போலாரிட்டி ஆகியவற்றை பயன்படுத்தி போலாரிட்டியை எவ்வாறு தீர்மானிப்பது நாம் முதல் வாரத்தில் பாசிவ் சைன் கன்வென்சன் பற்றி விவாதித்ததை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால்மற்றும் உங்களிடம் செல்ப் இண்டியூஸ்ட் வோல்டேஜ் இருந்தால் அந்த விவாதத்தை பயன்படுத்தி போலாரிட்டியை அறிந்துகொள்ளலாம் இப்போது மியூட்சுவல் வோல்டேஜின் அதாவது ஐ கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல ஏனெனில் இது இப்போது நான்கு டெர்மினல்களை உள்ளடக்கியது எனவே காயில் 1 இன் இரண்டு டெர்மினல்கள் மற்றும் காயில் 2 இன் இரண்டு டெர்மினல்கள் ஆகவே நமக்கு நான்கு டெர்மினல்கள் இருப்பதால் மியூட்சுவல் வோல்டேஜின் போலாரிட்டியை கண்டறிய பாசிவ் சைன் கன்வென்சனை நேரடியாகப் பயன்படுத்த முடியாது இப்போது க்கு சரியான போலாரிட்டியை தேர்ந்தெடுப்பது காயிலின் ஒரியன்டேஷனை ஆராய்வதன் மூலம் செய்யப்படுகிறது அதாவது இரு காயில்களும் பிசிக்கலாக பிணைக்கப்பட்டுள்ள வழியைக் குறிக்கிறது பின்னர் மியூட்சுவல் வோல்டேஜின் சரியான போலாரிட்டியை கண்டறிய லென்ஸின் சட்டத்தை வலது கை விதியுடன் பயன்படுத்துகிறது இப்போது காயிலின் கட்டுமான விவரங்களைக் காண்பிப்பது எளிதானது அல்ல அதாவது இரண்டு காயில்களும் எவ்வாறு பிசிக்கலாக பிணைக்கப்பட்டுள்ளன அதாவது நாம் என்ன செய்வது சர்க்யூட் அனலிசுக்கு நாங்கள் பொதுவாக டாட் கன்வெண்க்ஷணை பயன்படுத்துகிறோம் எனவே இந்த கன்வெண்க்ஷனின் மூலம் 2 மேக்னட்டிகலி கபுல்டு காயில்களின் ஒவ்வொன்றின் முனையிலும் ஒரு புள்ளி வைக்கப்பட்டுள்ளது இது காயிலின் புள்ளியிடப்பட்ட டெர்மினலுக்குள் கரண்ட் நுழைந்தால் அது மேக்னட்டிக் ப்ளக்சின் திசையைக் குறிக்கிறது எனவே எப்போது கரன்ட் ஒரு காயிலின் புள்ளியிடப்பட்ட டெர்மினலுக்குள் நுழையும்போது மியூட்சுவல் வோல்டேஜ் எப்படி அமைந்திருக்கிறது என்று காண்போம் நாம் இப்போது இந்த கருத்தை இந்த படத்தின் உதவியுடன் புரிந்துகொள்வோம் நீங்கள் இங்கே கரண்ட் டாட் டிற்குள் நுழைவதை காணலாம் எனவே இங்கே நோக்குநிலையானது நீங்கள் இந்த காயிலை பார்த்தால் அது இவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு கை உள்ளங்கையை இந்தமுறையில் அதாவது ஒரு காயிலை முழுமையாக சுருட்டினால் வருவது போல உங்கள் கையை இப்படி வைத்து பின்னர் உங்கள் விரல்களை காயில்கள் பிணைக்கப்பட்டள்ளது போல மடக்க வேண்டும் எனவே இது போன்று நீங்கள் வைக்கும்போது உங்கள் கட்டைவிரல் இந்த திசையில் இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே உங்களுடைய ப்ளக்ஸ் எந்த திசையில் சுழல்கிறது என்பதை உங்கள் கட்டைவிரல் சுட்டும் திசையை வைத்து அறியலாம் எனவே இங்கே கரண்ட் உள்ளே நுழைகிறது அதனால் உங்களுக்கு ப்ளக்ஸ் கிடைக்கிறது அது காயில் 2 வுடன் கடிகார முள் திசையில் பிணைகிறது அதேபோல காயில் 2 வில் டாட் மற்றும் வோல்டேஜின் பாசிடிவ் போலாரிட்டிக்குள் செல்கிறது இங்கே இந்த டாட் எங்கே இணைக்கப்பட்டுள்ளதோ அங்கே பாசிட்டிவாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் நாம் செய்ததைப் போலவே நீங்கள் வலது கையை வைக்கும்போது உங்கள் கட்டைவிரல் கீழ்நோக்கி இருக்கும் மீண்டும் முதல் காயிலுடன் கடிகார திசையில் இணைக்கும் எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட வழக்கில் புள்ளிகள் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ளன எனவே அந்த புள்ளிகளை எவ்வாறு வைப்பது என்பது பற்றி நாம் கவலை பட தேவையில்லை மியூட்சுவல் வோல்டேஜின் போலாரிட்டியை தீர்மானிப்பதற்கு டாட்களை டாட் கன்வெண்க்ஷணை ஒட்டி பயன்படுத்த வேண்டும் எனவே இதுதான் நிபந்தனை என்றால் தூண்டப்பட்ட மியூட்சுவல் வோல்டேஜ் போலாரிட்டியை எவ்வாறு தீர்மானிக்க முடியும் என்று பார்ப்போம் நாம் இப்பொழுது டாட் கன்வெண்க்ஷனை பற்றி தெரிந்துகொள்வோம் ஒரு காயிலின் புள்ளியிடப்பட்ட முனையத்தில் கரண்ட் நுழைந்தால் முதலில் புள்ளியிடப்பட்ட இரண்டாவது காயிலின் மியூட்சுவல் வோல்டேஜின் ரெபெரென்ஸ் போலாரிட்டி பாசிட்டிவாக இருக்கும் எனவே மியூட்சுவல் இண்டக்டன்சுக்குள் நுழையும் கரண்ட்டிற்கு புள்ளியிடப்பட்ட டெர்மினலில் பாசிட்டிவ் போலாரிட்டியாக இருக்கும் இப்போது கரன்ட் ஒரு காயிலின் புள்ளியிடப்பட்ட டெர்மினலை விட்டு வெளியேறும்போது இரண்டாவது காயிலில் உள்ள டாட்டேட் டெர்மினலில் மியூச்சுவல் வோல்டேஜின் ரெஃபெரென்ஸ் போலாரிட்டி நெகட்டிவாக இருக்கும் ஆகவே கரண்ட்டின் திசை எதிர்மாறாகவும்மற்றும் கரன்ட் இந்த திசையில் பாய்ந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் தூண்டப்பட்டவோல்டேஜ் அதாவது மியூட்சுவல் வோல்டேஜ் இவ்வாறு இருக்கும் அதன் அர்த்தம் என்னவென்றால் இரண்டாவது காயிலில் உள்ள புள்ளியிடப்பட்ட டெர்மினலில் உள்ள மியூட்சுவல் வோல்டேஜ் நெகடிவாக இருக்கும் அதுபோல மியூட்சுவல் வோல்டேஜின் ரெபரென்ஸ் போலாரிட்டி தூண்டப்படும் கரன்டின் ரெபரென்ஸ் திசை மற்றும் இணைக்கப்பட்ட காயிலில் உள்ள டாட் ஐ சார்ந்து இருக்கும் எனவே இந்த இரண்டு அம்சங்களும் மியூட்சுவல் வோல்டேஜின் ரெபரென்ஸ் போலாரிட்டியை கண்டுபிடிப்பதற்கு முக்கியமானவைகளாகும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வை ஓரிரு உதாரணங்களின் உதவியுடன் புரிந்துகொள்வோம் இந்த குறிப்பிட்ட படத்தை பார்ப்போம் அங்கு மியூட்சுவல் வோல்டேஜ் இன் சைன் க்கான ரெபரென்ஸ் போலாரிட்டி மற்றும் இன் திசையால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே கரண்ட் புள்ளிக்குள் பாய்வதைக் கண்டால் க்கான ரெபரென்ஸ் போலாரிட்டி செகண்டரி பக்க டெர்மினலின் புள்ளியிடப்பட்ட பக்கத்தில் பாசிட்டிவாக இருக்கும் ஏனெனில் காயில் 1 இன் புள்ளியிடப்பட்ட டெர்மினலில் நுழைகிறது மற்றும் காயில் 2 இன் புள்ளியிடப்பட்ட டெர்மினலில் பாசிட்டிவாக இருக்கிறது மியூட்சுவல் வோல்டேஜ் பாசிட்டிவாக இருக்கும் இப்போது இந்த வழக்கில் இப்போது காயில் 1 இன் புள்ளியிடப்பட்ட முனையத்தில் நுழைகிறது ஆனால் காயில் 2 இன் புள்ளியிடப்பட்ட முனையத்தில் நெகட்டிவாக உள்ளது ஏனெனில் இன் போலாரிட்டி புள்ளியிடப்பட்ட முனையத்திற்கு எதிர்மறையாக இருப்பதால் நெகட்டிவாக உள்ளது எனவே மியூட்சுவல் வோல்டேஜ் ஆக இருக்கும் இப்போது இதேபோல் இரண்டாவது காயிலில் கரண்ட் பாயும் போது எனவே கரண்ட் இரண்டாவது காயிலில் பாய்கிறது அதாவது புள்ளியை விட்டு வெளியேறுகிறது எனவே அது புள்ளியை விட்டு வெளியேறினால் மியூட்சுவலி இண்டியூஸ்ட் வோல்டேஜின் மதிப்பு கீழ்நோக்கி இருக்கும் முனையத்தில் நெகட்டிவாகவும் புள்ளியிடப்பட்ட முனையத்தில் பாசிட்டிவாகவும் இருக்கும் இதேபோல் புள்ளியிலிருந்து வெளியேறும் போது ஆனால் இரண்டாவது வோல்டேஜ் போலாரிட்டி புள்ளியிடப்பட்ட முனையத்தில் மைனசாக இருக்கும் அந்த சமயத்தில் உங்கள் தூண்டப்பட்ட மியூட்சுவல் வோல்டேஜ் இங்கே நீங்கள் புள்ளியிலிருந்து வெளியேறுகிறீர்கள் மற்றும் புள்ளியில் உள்ள வோல்டேஜின் போலாரிட்டி நெகட்டிவாக இருப்பதால் உங்கள் மியூட்சுவலி இண்டியூஸ்ட் ஆக இருக்கும் இது பாசிட்டிவானது இப்போது எலெக்ட்ரிகளாக இணைக்கப்பட்ட காயில்கள் உள்ள ஒரு சர்க்யூட்டை கருதிக்கொள்வோம் எனவே காயில் உடன் பிசிக்கலாகவும் மேக்னட்டிகலாகவும் இணைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம் இப்போது இந்த விஷயத்தில் கரண்ட் புள்ளியின் உள்ளே செல்கிறதென்றால் இந்த விஷயத்தில் மீண்டும் கரண்ட் புள்ளிக்குள் செல்கிறது என்றால் மொத்த இன்டக்டன்ஸ் யைடிங் கனெக்க்ஷனாக இருக்கும் அதாவது இதேபோல் இரண்டாவது விஷயத்தில் கரண்ட் புள்ளியில் நுழைகிறது மற்றும் இங்கே கரண்ட் மீண்டும் புள்ளியை விட்டு வெளியேறுகிறது அதாவது மியூட்சுவல் இண்டக்டன்ஸ் எதிர் திசையாகவும் மொத்த இண்டக்டன்ஸ் ஆகவும் கிடைக்கும் ஏனென்றால் இது அப்போசிங் கனெக்க்ஷன் என்று அழைக்கப்படுகிறது கரண்ட் ஒரு திசையில் இருந்து புள்ளியின் உள்ளே செல்கிறது ஆனால் புள்ளியை மறுபக்கத்திலிருந்து வெளியேறுகிறது எனவே இப்போது மியூட்சுவல் வோல்டேஜின் போலாரிட்டியை எவ்வாறு தீர்மானிப்பது என்று நமக்கு தெரியும் என்று சொல்லலாம் இப்போது சில சுற்றுகளை தீர்ப்போம் இதன் மூலம் நாம் சர்க்யூட் அனாலிசிஸில் மியூட்சுவல் இண்டக்டன்சை நீங்கள் எவ்வாறு ஈடுபடுத்த முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அருகிலேயே வைக்கப்பட்டுள்ள 2 காயில்களில் மற்றும் 2 வோல்டேஜ்கள் பயன்படுத்தப்பட்டுள்ள இந்த படத்தை பார்ப்போம் எனவே இவை இரண்டும் மேக்னட்டிகலாக இணைக்கப்படுகின்றன எனவே இரண்டு நடவடிக்கைகளுக்கும் சமன்பாடுகளை எழுத நாம் கிர்ச்சாஃப்ஸ் kirchoff's வோல்டேஜ் சட்டத்தைப் பயன்படுத்தலாம் இந்த குறிப்பிட்ட பொருத்தத்தில் கரண்ட் இந்த திசையில் உள்ளது என்று சொல்லலாம் மற்றும் இந்த திசையில் உள்ளது எனவே காயில் 1 க்கு இப்போது இங்கே இரண்டு நிகழ்வுகளிலும் உங்கள் கரண்ட் புள்ளிக்குள் செல்கிறது ரெபரென்ஸ் போலாரிட்டி இரண்டுபக்கங்களிலும் பாசிட்டிவாக அங்கே புள்ளிகள் இணைக்கப்பட்டுள்ளன இதன் பொருள் இந்த இரண்டு காயில்களின் காந்த இணைப்பு காரணமாக நீங்கள் பெறும் மியூட்சுவல் இன்டக்டன்ஸ் மியூட்சுவல் வோல்டேஜ் ஆகியன பாசிட்டிவாக இருக்கும் இப்போது இரண்டாவது காயிலுக்கு நீங்கள் எழுதக்கூடியது எனவே இப்போது மற்றொரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் இங்கே சர்க்யூட்டை படத்தில் காட்டியுள்ளபடி கருதிக்கொள்வோம் சர்க்யூட்டின் முதல் பகுதியில் காட்டப்பட்டுள்ளபடி வோல்டேஜ் V ஐ இணைத்துள்ளோம் இரண்டாவது பகுதியில் லோடு இணைக்கப்பட்டுள்ளது இப்போது காயில் 1 க்கு கே எல் ஐ பயன்படுத்துவோம் கே எல் ஐ இரண்டு காயில்களிலும் பயன்படுத்தினால் அதன் மூலம் கிடைப்பது இப்போது சர்க்யூட்டில் மற்றும் இன் மதிப்பைக் கணக்கிட 1 எடுத்துக்காட்டை பார்ப்போம் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் என்ற வோல்டேஜை பயன்படுத்தினோம் இரண்டாவது காயிலில் 12 ஓம் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தினோம் மீண்டும் கே வி எல் ஐப் பயன்படுத்துவோம் மெஷ் 2 வில் மெஷ் 2 சமன்பாட்டை மெஷில் பயன்படுத்தி எனவே கரண்ட் ஐ எனவே மீண்டும் கே எல் ஐப் பயன்படுத்தி இந்த வகையான மேக்னட்டிகலி கப்புல்டு காயில்களை நீங்கள் தீர்க்கலாம் எனவே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் மியூட்சுவல் வோல்டேஜின் போலாரிட்டியை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதாகும் எனவே இதன் மூலம் நாம் மேக்னட்டிகலி கப்புல்டு காயில்களை பற்றி விவாதித்த இன்றைய அமர்வை நிறைவு செய்யலாம் அடுத்த அமர்வில் மேக்னட்டிகலி கப்புல்டு காயில்களை பற்றிய இந்த விவாதத்தை தொடரலாம் அதுமட்டுமில்லாமல் மேக்னட்டிகலி கப்புல்டு காயில்களில் சேமிக்கப்படும் ஆற்றலைப் பற்றியும் விவாதிப்போம் பின்னர் ஐடியல் ட்ரான்ஸ்பார்மர் மற்றும் அதன் பல்வேறு சமன்பாடுகளையும் பற்றியும் நாம் பார்ப்போம்